அடுத்த வகுப்புக்கு வருக முந்தைய வகுப்பில் நாம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாம் மற்றொரு டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதில் n என்பது மாதிரிகள் k என்பது வெற்றி வெற்றிக்கான நிகழ்தகவு ½ இதைக் கொண்டு நாம் மொத்த நிகழ்தகவை காணப்போகிறோம் ஆனால் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதில் மாதிரிகள் எண்ணிக்கை மிகவும் அதிகம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதில் மாதிரிகளின் அளவு குறைவு ஆனால் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இல் மாதிரிகளின் அளவு அதிகமாக இருக்கலாம் ஒரு நிலையான நேரத்தில் நிகழும் சுயாதீன நிகழ்வுகளின் எண்ணிக்கையின் நிகழ்தகவு எங்களிடம் உள்ளது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் நிகழ்தகவு எப்படி அமையும் என்பதையும் காணலாம் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு மெட்ரோ நகரத்தில் நிகழும் கார் விபத்துகளின் எண்ணிக்கை அல்லது கடந்த ஒரு வருடத்தில் இந்தியாவில் குழந்தைகளின் இறப்புகள் எண்ணிக்கை மற்றும் பல எனவே நாங்கள் ஒரு பெரிய தரவுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் உண்மையான நிகழ்வுகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நிகழ்தகவு p மிகவும் சிறியதாக இருந்தாலும் அப்சர்வேஷன் எண்ணிக்கை மிகப் பெரியதாக இருக்கும் இது முந்தைய பைனோமியலைக் காணும்பொழுது இங்கு n மிகவும் மிகப் பெரியது மற்றும் p மிகச் சிறியது ஆகிறது இது உயிரியலிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை நான் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்குகிறேன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சமன்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது x என்பது 0 1 2 மற்றும் பல உங்களுக்கு எப்படி தெரியும் ƛ ƛ Relationship இந்த உறவால் வழங்கப்படுகிறது n x p ƛ இங்கே n உண்மையில் மிகவும் பெரியது சில நிகழ்வுகள் மிகவும் அரிதானவை அவை பெரும்பாலும் ஏற்படும் கார் விபத்துக்கள் அல்லது குழந்தை இறப்புகள் போன்றதல்ல எடுத்துக்காட்டாக கதிர்வீச்சுக்கு ஆளான டி ஏவின் நீட்டிப்பு ஏற்படுவதற்கான மியூட்டேஷன் எண்ணிக்கை கொடுக்கப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்துகிறோம் இந்த சமன்பாட்டில் ƛ உறவு பின்வருமாறு வழங்கப்படுகிறது n என்பது மொத்த தரவு தொகுப்பு p இது நிகழும் நிகழ்தகவு எனவே x என்பது 0 ஆகிறது நாம் நிகழ்வுகள் பூஜ்யம் என்று சொல்லும்போது x 1 எனக் கொண்டால் நிகழ்வுகள் 1 ஆக இருக்கலாம் 2 3 மற்றும் அப்படியே பல செல்லும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இந்திய நகரங்களில் கார் விபத்துக்களால் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் இறப்புகளின் சராசரி எண்ணிக்கை 5 ஆகும் இந்த எண்ணிக்கை நீண்ட காலமாக சேகரிக்கப் பட்ட தகவலாக இருக்கலாம் எந்தவொரு குறிப்பிட்ட நாளிலும் 5 விபத்துக்கள் ஏற்படக்கூடும் இது அபாயகரமான முடிவுக்கு வழிவகுக்கும் இப்பொழுது 4 க்கும் குறைவான இறப்புகள் நிகழ்வதற்கான நிகழ்தகவு என்ன நான் சொல்கிறேன் நாளை 4 க்கும் குறைவான விபத்துகள் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும் அதாவது இது 0 விபத்து ஆகலாம் அல்லது அது 1 விபத்தாக இருக்கலாம் அல்லது அது 2 விபத்தாக இருக்கலாம் அல்லது அது 3 விபத்தாக இருக்கலாம் ஏனென்றால் நாங்கள் சொல்கிறோம் 4 க்கும் குறைவான விபத்துக்கள் என்று அந்த குறிப்பிட்ட நகரத்தில் நாளை 4 க்கும் குறைவாக விபத்துக்கள் நடைபெற நிகழ்தகவு என்ன எப்படி செய்வது பின்வரும் சமன்பாட்டை பார்க்கலாம் இவற்றில் x 0 மற்றும் x 1 x 2 x 3 என கொண்டு இதன் மதிப்பை காணலாம் இங்கு ƛ எவ்வளவு ƛ என்பதை 5 என கொள்ளலாம் ஏனெனில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 5 விபத்துக்கள் நடைபெறுகின்றன என்று கூறியுள்ளனர் ஆகையால் ƛ 5 எனக் கொள்கிறோம் எக்ஸின் மதிப்பை பூஜ்ஜியத்தில் இருந்து 1 2 3 என ஒன்று ஒன்றாக ஏற்றிவைத்து மொத்த நிகழ்தகவை நாம் காண்கின்றோம் ஆகையால் நமக்கு நான்கிற்கும் குறைவான விபத்துகள் உண்டாவதற்கான நிகழ்தகவை காண x 4 எனக் கொள்கிறோம் அதாவது x சின் மதிப்பு 0 1 2 மற்றும் 3 ƛ5 எனக் கொள்கிறோம் இந்த வழக்கில் இது 0 ஆல் 0 வை வகுக்கப்படுகிறது பின்னர் 1 2 எனவே 0 என்பது 1 ஆகும் மற்றும் பவர் 0 என்பது 1 ஆகும் இவை அனைத்தையும் நீங்கள் செய்யும்போது 0 265 கிடைக்கும் அதனால் நாளை 4 க்கும் குறைவான விபத்துக்கள் நிகழ நிகழ்தகவு 26 5 சதவீதம் ஆன்லைன் மென்பொருளையும் பயன்படுத்தி சரிபார்க்கலாம் நேற்று நான் இந்த மென்பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் அல்லவா கிராஃ பேட் ஆன்லைன் மென்பொருள் மற்றும் இது அந்த மென்பொருளுக்கான இணைப்பு நாம் இந்த மென்பொருளை பயன்படுத்தி இத்தகைய கணக்கிடுதல் மேற்கொள்ளலாம் நான் 0 1 2 3 4 என மாற்றி அதன் ஒட்டுமொத்த தரவுகளை பெறுகிறேன் இவ்வாறு செய்யும்பொழுது எனக்கு 26 5 என்று கிடைக்கிறது இது என்னுடைய சமன்பாட்டின் மூலம் கிடைத்த 26 5 பொருந்துகிறது எனவே நான் கிராஃப்ட் பயன்படுத்தலாமா எனவே கிராஃ பேட் மென்பொருளைப் பயன்படுத்துவதைப் பற்றி பார்ப்போம் நாம் ஏற்கனவே சொன்னது போல் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் பல வகையில் பயன்படுகிறது எனவே பொருட்களின் சராசரி எண்ணிக்கை அதாவது அந்த நகரத்தில் எந்தவொரு குறிப்பிட்ட நாளிலும் சராசரியாக 5 இறப்புகள் நிகழ்வதற்கான நிகழ்தகவைக் கணக்கிடுகிறோம் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் எந்தவொரு குறிப்பிட்ட நாளிலும் 0 விபத்துக்களுக்கு நிகழ்தகவு 0 67 ஆக இருக்கும் 1 விபத்து ஏற்படுவதற்கு நிகழ்தகவு 3 36 ஆக இருக்கும் ஆனால் அது 0 அல்லது 1 விபத்து என்றால் நீங்கள் இதைச் சேர்க்க வேண்டும் 2 அது ஒட்டுமொத்தமானது எனவே இது 4 க்கு வருகிறது 2 விபத்துகளுக்கு இது 8 42 ஆக இருக்கும் 3 விபத்துகளுக்கு 14 ஆக இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த குறிப்பிட்ட நாளிலும் 0 அல்லது 1 அல்லது 2 அல்லது 3 விபத்துக்களைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் இவை அனைத்தையும் சேர்க்க வேண்டும் எனவே அதுதான் நாம் 26 5 பெறும் ஒட்டுமொத்தமாகும் எனவே எங்களுக்கு அதே பதில் கிடைத்தது நாங்கள் அதே கணக்கீடுகளைச் செய்ய இந்த கிராஃ பேட் மென்பொருளையும் பயன்படுத்தலாம் எனவே 4 க்கும் குறைவான விபத்து உண்டாவதற்கான நிகழ்தகவு 26 இந்த பால்தான் டிஸ்ட்ரிபியூஷன் செயல்முறையை நாம் எக்செல் கொண்டும் செய்யலாம் x சராசரிஒட்டுமொத்த x என்பது நிகழ்வுகளின் எண்ணிக்கை m என்பது சராசரி எதிர்பார்க்கப்படும் எண் மதிப்பு ஒட்டுமொத்த உண்மை அல்லது தவறானது நீங்கள் பொய் என்று சொன்னால் பைனோமியலில் உள்ளதைப் போல நீங்கள் சரியான மதிப்பைப் பெறுவீர்கள் அதேசமயம் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒட்டுமொத்த மதிப்பைப் பெறுவீர்கள் நாங்கள் மொத்தம் 5 எனக்கொண்டு அதன் மதிப்பு 0 1 2 3 4 இருக்கும்போது பார்க்க விரும்புகிறோம் அதே செயல்பாட்டை எக்சலிலும் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பாய்சன் விநியோகத்தைப் பார்க்கிறீர்கள் எப்பொழுது பாய்சன் விநியோகம் x என்பது f நிகழ்வுகளின் எண் சராசரி என்பது எதிர்பார்க்கப்படும் எண் மதிப்பு இங்கே நாம் முழுமையானதைப் பெற பொய்யை வைக்கிறோம் அல்லது ஒட்டுமொத்தத்தைப் பெறுவதற்கு உண்மையாக வைக்கலாம் எனவே x என்பது நிகழ்வுகளின் எண்ணிக்கை 5 எடுத்துக்காட்டாக நான் 3 என்று சொல்ல விரும்புகிறேன் பின்னர் நான் உண்மை என்று கூறுகிறேன் பின்னர் இதைப் பெறுகிறேன்இது சரியானதல்ல இங்கே உங்களுக்கு 26 சதவிகிதம் கிடைத்தது பாய்சனில் விநியோகம் எங்களிடம் x என்பது நாம் பார்க்கும் நிகழ்வுகளின் எண்ணிக்கை சராசரி என்பது எதிர்பார்க்கப்படுகிறது எண் மதிப்பு மற்றும் ஒட்டுமொத்த இந்த விஷயத்தில் உண்மை இங்கே நாம் 5 இறப்புகளை எதிர்பார்க்கிறோம் எந்தவொரு குறிப்பிட்ட நாளிலும் ஆனால் குறைந்தபட்சம் 4 க்கும் குறைவாகவே பார்க்கிறோம் எனவே நான் இங்கே 3 ஐ வைத்திருக்கிறேன் இங்கே உண்மையாக வைத்திருக்கிறோம் அதற்கான பதிலை 26 5 எனப் பெறுகிறோம் இது இங்கு கிடைத்தவற்றோடு பொருந்துகிறது வெவ்வேறு முறையைப் பயன்படுத்தி 26 5 கிடைத்தது எனவே இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் அல்லது இந்த கிராஃப்ட்பேட் மென்பொருளைப் பயன்படுத்தலாம் அல்லது இந்த பாய்சனைப் பயன்படுத்தலாம் உண்மையில் எக்செல் இல் கிடைக்கும் விநியோக செயல்பாடு இங்கே x என்பது எண் என்று சொல்கிறோம் நாம் பார்க்கும் நிகழ்வுகளின் இது 1 2 3 0 ஆக இருக்கலாம் பின்னர் மொத்தமாகவும் பின்னர் ஒட்டுமொத்தமாகவும் இருக்கும் உண்மை அல்லது தவறானதாக இருக்கலாம் பாய்சன் விநியோகம் பயனுள்ளதாக இருக்கும் மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் பிறப்பு குறைபாட்டின் நிகழ்தகவு 10 ஆகும் இது நீண்ட காலம் சேகரிக்கப்பட்ட தரவு எனவே பிறப்பு குறைபாட்டின் நிகழ்தகவு 10 ஆகும் 10 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் யாருக்கும் பிறப்பு குறைபாடுகள் இல்லை என்று கொண்டாள் நிகழ்தகவு என்ன ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது10 பேர் உள்ளனர் அந்த குடும்பத்தில் யாருக்கும் இந்த பிறப்பு குறைபாடு ஏற்படாது என்பதற்கான நிகழ்தகவு என்ன ஆனால் பிறப்பு குறைபாட்டின் நிகழ்தகவு 10 ஆகும் எனவே இதை எப்படி செய்வது மீண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே n p ƛ இங்கே n என்பது10 பேர் மற்றும் p நிகழ்தகவு 0 1 ஆகும் எனவே 1 ஆக வெளிவருகிறது இங்கே x நாங்கள் 0 ஆக இருக்க விரும்புகிறோம் ஏனென்றால் இங்கே எந்த பிறப்பு குறைபாடும் இருக்க விரும்பவில்லை P 01 இருக்கும் P 01 e l l0 0 இங்கு e l வருகிறது இது 0 367 ஆகும் அதாவது 10 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறப்பு குறைபாடு இல்லாமல் இருப்பதற்கு 36 நிகழ்தகவு உள்ளது பிறப்பு குறைபாடு குறைந்தது 1 நபருக்கு ஆவது ஏற்படுவதற்கான நிகழ்தகவை நாம் கணக்கிடலாம் இப்போது நீங்கள் சொல்ல விரும்பினால் பிறப்பு குறைபாடுள்ள குறைந்தது 1 நபரின் நிகழ்தகவு அதாவது பிறப்பு குறைபாடு 10 ஆக இருக்கலாம் பிறப்பு குறைபாடு ஒன்பது பிறப்பு குறைபாடு அனைத்து 8 அனைத்து 7 அனைத்து 6 பிறப்பு குறைபாடு 5 கொண்ட பிறப்பு குறைபாடு 4 3 2 1 ஆகவே இது 1 கழித்தல் யாருக்கும் பிறப்பு குறைபாடு இல்லாதது போல இருக்கும் அதனால்தான் எங்களிடம் 1 கழித்தல் 0 367 உள்ளது அதாவது 0 633 அதாவது குறைந்தது ஒரு நபரின் பிறப்பு குறைபாடு நிகழ்தகவு 10 பேரின் குடும்பத்தில் 63 ஆகும் இங்கே குறைந்தது 1 நபராவது பிறப்பு குறைபாடுடன் இருக்கக்கூடும் என்று அர்த்தமாகிறது இப்போது மற்றொரு சுவாரஸ்யமான சிக்கலைப் பார்ப்போம் இதை நான் இங்கே இருந்த வலைத்தளத்திலிருந்து எடுத்தேன் விமானத்தில்லிருந்து ஒரு பெரிய வயலில் விதைகளை சிதறடிக்கவும் புலத்தை செம அளவு தொகுதிகளாகப் பிரித்துள்ளீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இங்கு நீங்கள் மில்லியன் மற்றும் டிரில்லியன் விதைகளை கைவிடவில்லை ஆனால் சிறிய அளவு விதை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது விதைகள் ஒருவருக்கொருவர் சுயாதீனமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன நிச்சயமாக 1 விதைகுடியேறுவது மற்ற விதைகளின் செயலை பாதிக்காது எனவே ஒரு சதுர நிலத் அளவில் குறைந்தது ஒரு விதை முளைப்பதற்கான நிகழ்தகவு என்ன குறைந்தது 2 விதைகளாவது இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன இங்கே நீங்கள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்தலாம் நீங்கள் சொல்லலாம் ஒரு விதை இருப்பதற்கான நிகழ்தகவு 36 சதவிகிதம் இருக்கக்கூடும் ஒரு சதுர பரப்பளவில் குறைந்தது 2 விதைகளையாவது இருப்பதற்கு நிகழ்தகவு 40 சதவிகிதம் அதாவது 2விதைகள் 0 அல்லது 1 விதை ஆக அது இருக்கலாம் எனவே இதை கிரேட் பேட் மென்பொருளைப் பயன்படுத்தி கணக்கிடலாம் இப்பொழுது ஒரு புதிய சிக்கலை காணலாம் இது ஜீனோம் தொடர்பான ஒன்று தெர்மோகாக்கஸ் செலரின் அடிப்படை கலவைமரபணு சுமார் 0 21 முதல் 0 29 வரை 0 29 முதல் 0 29 வரை 0 21 என்பது மோல் விகிதம் A C G T நிகழ்தகவு ஒரு A அல்லது C அல்லது G அல்லது T ஒரு விகிதத்தில் இருக்கும் மரபணுவில் எந்தவொரு நிலையும் ACTAGT என்ற எழுத்துப்பிழை தளமாகும் 0 21 ஆக இருக்கும் ஏனெனில் A 0 21 C 0 29 T மீண்டும் 0 21 மற்றும் A 0 21 G 0 29 மற்றும் Tஎன்பது 0 21 ஆகும் எனவே உங்களிடம் மரபணு வரிசைமுறை நிகழ்தகவு எழுத்துப்பிழை தளம் ACTAGT அனைத்தும் இருக்கும் இவை உண்மையில் 0 000164 க்கு சமம் இது 6100 அடிப்படை ஜோடிகளுக்கு ஒரு தளம் இப்போது இந்த மரபணு சுமார் 1890000 அடிப்படை ஜோடி கொண்டது எனவே இதன் சீரற்ற வரிசையில் ஸ்பெல் தளங்களின் எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கை நீளம் மற்றும் கலவை இது 0 00164 ஆல் பெருக்கப்படும் நமக்கு ஒரு ƛ to 310 என கிடைக்கும் இதை நமது சமன்பாட்டில் பயன்படுத்தி 5 க்கும் குறைவாக மாற்றவும் நாம் 5 க்கும் குறைவாக பார்க்க விரும்புகிறோம் P 0 1 2 3 4 5 எனவே x ஐப் பார்ப்பது 0ƛ க்கு சமம் 310 x 1 ƛ 310 x 2 ƛ 310 x 3 ƛ 310 x 4 ƛ 310 x 5 ƛ 310 க்கு சமம் எனவே இவை அனைத்தையும் நாம் இப்போது மாற்றினால் 5 7 × 10-125 என்ற மிகச் சிறிய எண்ணிக்கையுடன் முடிகிறது ஆனால் காணப்பட்ட தளங்களின் எண்ணிக்கை 5 13 ஆகும் இது மிகப் பெரியது வெளிப்படையாக அது ஒரு சீரற்ற நிகழ்வு அல்ல ஏனெனில் இது ஒரு சீரற்ற நிகழ்வாக இருந்தால் நீங்கள் இதை ஒரு நிகழ்தகவாகப் பெற வேண்டும் உண்மையில் நீங்கள் 5 13 ஐ கவனிக்கிறீர்கள் அதாவது குறைந்தது 5 அல்லது அதற்கும் குறைவான தளங்கள் எனவே இது நியாயமானதாகும் தெர்மோகாக்கஸ் செலர் மரபணுவின் நியூக்ளியோடைடு வரிசை சீரற்றதாக இருக்கும் மாதிரியை நிராகரிக்கும் எனவே இது ஒரு தோராயமாக நடப்பதில்லை ஏனெனில் அது தோராயமாக நடக்க வேண்டும் என்றால் அதன் நிகழ்தகவு இதுதான் ஆனால் உண்மையில் நீங்கள் கிட்டத்தட்ட 5 13 அல்லது 5 அல்லது அதற்கும் குறைவாக கவனிக்கிறீர்கள் இது ஒரு பெரிய எண்ணிக்கையாகும் எனவே இது ஒரு எழுத்துப்பிழை தளமாக இருக்கும் ACTAGT இன் வரிசை ஒரு சீரற்ற நிகழ்வு அல்ல இது மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சனை இது இந்த குறிப்பிட்ட தளத்திலிருந்து எடுக்கப்பட்டது மேலும் மரபணு வரிசைமுறைகளிலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காட்சியைக் காணும்போது இதே போன்ற ஆய்வுகளை நாங்கள் செய்யலாம் இது பாய்சன் விநியோகத்தைப் பயன்படுத்தி சீரற்ற நிகழ்வில் உள்ளதா அல்லது இது ஒரு சீரற்றதல்லவா என்பதை நீங்கள் பார்க்கலாம் இதில் n மிகப் பெரியதாக இருக்கும்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்தப்படுகிறது எனவே λ இங்கே n x p ஆல் வழங்கப்படுகிறது p என்பது நிகழ்தகவுn என்பது மொத்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை நான் 0 நிகழ்வைப் பார்க்க விரும்பினால் நான் இங்கே x 0 ஐ வைக்கிறேன் நீங்கள் 1 நிகழ்வைப் பார்க்க விரும்பினால் நான் ஒன்றை வைக்கிறேன் இங்கே எனக்கு இரண்டு வேண்டுமானால் நான் இங்கே 2 3 3 ஐ வைக்கிறேன் நான் முழுமையானதைப் பார்க்கிறேன் அல்லது நான்ஒட்டுமொத்த அதாவது 4 க்கும் குறைவான நிகழ்வுகளின் நிகழ்தகவு கூட பார்க்க முடியும் இப்போது எண்ணிக்கையில் நம்பிக்கை இடைவெளியைக் கண்டுபிடிக்க பாய்சன் விநியோகத்தையும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு தட்டில் உள்ள பாக்டீரியா காலனிகளின் எண்ணிக்கையை எண்ணினால் அல்லது நான் ரத்த சிவப்பு அணுக்களை எண்ணினாள் அதற்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தேவைப்படுகிறது நான் நான் வேறுபட்ட ரத்த மாதிரிகளை எடுத்துக் கொள்கிறேன் எனக்கு வேறுபட்ட எண்ணிக்கையில் கிடைக்கின்றன நான் வெவ்வேறுபட்ட நோயாளிகளிடமிருந்து வெவ்வேறு விதமான எண்ணிக்கையில் மாதிரிகளை பெற்றுக்கொள்கிறேன் இந்த காலப்பகுதியில் நம்பிக்கை இடைவெளி வழங்கப்படும் ஒரு முழுமையான ஒற்றை மதிப்பாக இருக்க முடியாது பிளஸ் அல்லது கழித்தல் t √1 l என்பது சராசரி எண்ணிக்கை ஆனால் நம்பிக்கை இடைவெளி உள்ளது இந்த l உடன் தொடர்புடையது இது பிளஸ் அல்லது கழித்தல் t √1 ஆல் வழங்கப்படுகிறது இங்கு t 1 96 ஆகும் 95 சதவிகித நம்பிக்கை இடைவெளி மற்றும் 99 நம்பிக்கை இடைவெளிக்கு 2 இந்த சமன்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நேரலையாக எண்ணினால் நான் என் தட்டில் உள்ள பாக்டீரியா செல்கள் 10 20 என்று ஒரு எண்ணைப் பெறுகிறேன் வரம்பு என்ன நம்பிக்கை இடைவெளி என்ன நான் ஒருவரின் ரத்த மாதிரியில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை காணும்பொழுது அது மற்றொருவரின் ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை யோடு பார்க்கும் பொழுது வேறுபட்டு உள்ளது இதேபோன்று நான் நிறைய எண்ணிக்கையிலான நோயாளிகளின் மாதிரிகளை காணும்பொழுது எனக்கு வெவ்வேறு விதமான பெரிய எண்கள் கிடைக்கின்றன இந்த குறிப்பிட்டவரால் வழங்கப்படும் நம்பிக்கை இடைவெளி இருக்கும் என்பது வெளிப்படையாகத் தெரிகிறது கால t √1 l என்பது எண்ணிக்கை மற்றும் t 95 நம்பிக்கை மற்றும் 2 58 க்கு 1 96 ஆல் 99 நம்பிக்கை இடைவெளி வழங்கப்படுகிறது ஒரு எண்ணும் அறையில் ஒரு நுண்ணோக்கின் கீழ் எண்ணப்பட்ட 470 சிவப்பு ரத்த அணுக்கள் எனக்கு 1 மைக்ரோ லிட்டர் ரத்தத்தில் இருந்து கிடைத்துள்ளன எனவே நோயாளிகளுக்கு உண்மையான சிவப்பு ரத்த அணுக்கள் எண்ணிக்கை 95 நம்பிக்கை இடைவெளி கொண்டது என்று கூற முடியுமா λ மதிப்பு 470 √470 21 7 t என்பது 1 96 95 நம்பிக்கை இடைவெளி கொண்டது எனவே 470 பிளஸ் அல்லது கழித்தல் நாம் 470 சிவப்பு ரத்த அணுக்கள் என அளவிட்டாலும் உண்மையில் என்றால் இது 957 நம்பிக்கையாக குறிப்பிட விரும்புகிறீர்கள் இது 427 மற்றும் இடையில் மாறுபடும் 538 ஒரு 95 க்கு நான் இந்த எண்ணை 1 96 ஆக வைத்தேன் அதேசமயம் அது 99 ஆக இருந்தால் நான் எண் 2 58 என வைத்தேன் இப்போது மற்றொரு தட்டைப் பார்ப்போம் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அடங்கிய 100 அகார் தகடுகள் உள்ளன ஒவ்வொன்றும் 1 மில்லியன் பாக்டீரியாக்களைக் கொண்டுள்ளன ஆண்டிபயாடிக் மரபுபிறழ்ந்தவர்களின் நிகழ்வுகளைத் தீர்மானிக்க இன்கியூபேஷன் செய்யப்படுகிறது 58 மீயூட்டன்ட் காலனிகளும் இருந்தன கணக்கிடுங்கள் ஒரு தட்டுக்கு 0 அல்லது 1 மீயூட்டன்ட் காலனியைக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு வெளிப்படையாக நான் இப்போது 0 ஐ கண்டுபிடிக்க விரும்பினால் நான்100 தட்டுகளில் 58 காலனிகளைக் கண்டறிந்தேன் எனது λ மதிப்பு 0 58 க்கு சமமாக இருக்கும் நான் 0 ஐப் பார்க்க விரும்பினால் நான் x ஐ 0 ஆக வைக்கிறேன் அதாவது 56 நான் ஒரு மீயூட்டன்ட் காலனியைப் பார்க்க விரும்பினால் வெளிப்படையாக நான் e e λ λ1 1 ஐ வைப்பேன் அது உங்களுக்கு 32 5 தருகிறது நிகழ்வுகளை அடிப்படையாகக் கணக்கிட நாங்கள் அதைப் பயன்படுத்தலாம் என்பது மிகவும் பயனுள்ள பாய்சான் விநியோகம் என்பதை நீங்கள் காணலாம் இந்த நிகழ்வுகள் ஒருவருக்கொருவர் சுயாதீனமானவை அவை ஒவ்வொன்றும் மற்றதோடு தொடர்புடையவை அல்ல இதை போன்ற எண்ணிக்கையில் நம்பிக்கை இடைவெளியைப் பெறுவதற்கு நாம் பாய்சன் விநியோகத்தைப் பயன்படுத்தலாம் நான் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரணி லாம்ப்டா இது n மற்றும் p மூலம் கிடைக்கிறது இப்போது நான் மக்கள் தொகை மற்றும் மாதிரிகள் பற்றி பேச விரும்புகிறேன் மக்கள்தொகை என்பது மிகப் பெரியது உதாரணமாக நான் கூறும்போது பெருநகர நகரில் உள்ள சாலையில் 5 இறப்புகள் இருப்பதாக அதாவது இந்த தரவு மிக அதிகமாக மிக நீண்ட நேரம் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் அது 5 நடக்கும் என்று அல்ல ஆனால் அது மிக அதிகமாக சேகரிக்கப்படுகிறது நீண்ட நேரம் மற்றும் அது மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது இப்போது நான் சொல்கிறேன் சராசரி இந்தியர்கள் உயரம் 5 அடி 5 அங்குலங்கள் எனவே இந்தத் தரவு மிகப் பெரிய தரவுத் தொகுப்பில் சேகரிக்கப்படுகிறது அதாவது மக்கள் தொகை இந்தியாவில் 1 மில்லியனில் பிறந்த குழந்தைகளின் 1குழந்தை குறைபாடு கொண்டதாக இருக்கும் என்று நீங்கள் சொன்னால் இந்தத் தரவு நீண்ட காலத்திற்குள் பெரிய தரவுத் தொகுப்போடு சேகரிக்கப்பட்டு அதை நாம் மக்கள்தொகை என்று அழைக்கலாம் இதை நாம் N போல குறிப்பிடுகிறோம் அதேசமயம் நான் ஒரு சிறிய மாதிரியை எடுக்கலாம் இது இந்த மக்கள்தொகையின் துணைக்குழு என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் எல்லா மக்கள்தொகையையும் என்னால் எல்லா முறையும் பெற முடியாது ஆனால் நான் ஒரு சிறிய மாதிரியைப் பெற முடியும் நான் ஒரு போல்ட் தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் சில போல்ட்களை எடுத்துக்கொள்கிறேன் அவற்றின் விட்டம் சரிபார்த்து நான் கூறுவதுடன் இது ஒத்துப்போகிறதா என்று பார்க்கிறேன் அல்லது சென்னையில்10 பேரை நான் அழைத்துச் என்று அவர்களின் உயரத்தை கண்டுபிடித்து அதைக்கொண்டு இந்தியர்களின் உயரத்தோடு சராசரியாக 5 அடி 5 அங்குலங்கள் பொருந்துமா என்று முயற்சித்து பார்க்கிறேன் ஆனால் அது ஒரு சிறிய எண் n ஆகும் நான் 100 அல்லது 1000 நபர்களோடு ஒப்பிட்டுப் பார்த்தாலும் அது மாதிரி என்று கூறப்படும் அது மக்கள்தொகை ஆகாது எப்போதுமே பெரிய மக்கள் தொகை என்பது பிரபஞ்சத்தைப் போன்றது இந்திய மக்களின் உயரம் என்பது மிக பெரியது இதற்கு நான் ஒரு சிறிய மாதிரியை எடுத்துக் கொள்ளும்போது அது n என்று குறிக்கப்படுகிறது நான் 5 போல்ட் எடுத்து அளவிடுகிறேன் அவற்றின் விட்டம் நான் 20 1 மிமீ 19 9 மிமீ 20 மிமீ என்று சொல்லலாம் எனவே நான் சராசரியாக எடுப்பேன் இப்போது நான் இந்த சராசரி என்னிடம் உள்ள 20 மிமீ போல்ட் அளவுடன் உறுதிப்படுத்தப்படுகிறதா என்பதை அறிய விரும்புகிறேன் இது உண்மையில் 20 மி க்கு மிக அருகில் உள்ளதா அல்லது இது 20 இலிருந்து வெகு தொலைவில் உள்ளதா நான் ஒரு மாதிரியை எடுக்கும்போது மாதிரி எப்போதும் மிகச் சிறியது நான் சராசரியாக எடுத்துக் கொள்ளும்போது மாதிரி அது சரியாக 20 மி மீ ஆக இருக்காது சராசரி 19 5 அல்லது 20 5 ஆக இருக்கலாம் இப்போது இந்த 20 5 இது மிகவும் வேறுபட்டது 20 அவை 95 நம்பிக்கையுடன் ஒரே மாதிரியானவை என்று நான் சொல்ல முடியுமா அல்லது உங்களால் முடியுமா அவை 99 நம்பிக்கையுடன் ஒரே மாதிரியானவை என்று கூறுகிறீர்களா மக்கள்தொகை கருத்து மற்றும் மாதிரி கருத்து இரண்டும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று புள்ளிவிவர விபரங்கள் சொல்கின்றன எனவே மாதிரி எப்போதும் மிகச் சிறியது அதே நேரத்தில் மக்கள் தொகை மிகப் பெரியது தொடர்ச்சியான தரவுகளில் வெப்பநிலை போன்ற விஷயங்கள் காணும்பொழுது நாம் 30 2 30 3 மற்றும் பல என்று அளவிடுகிறோம் சராசரி என்று ஒன்றை கணக்கிட முடியும் சராசரியை எவ்வாறு கணக்கிடுவது என்பது அனைவருக்கும் தெரியும் பொதுவாக பாப்புலேஷன் மீன் என்பதை μ பட்டியாகக் குறிக்கிறோம் அதேசமயம் மாதிரியின் அர்த்தம் அதை எக்ஸ் பட்டியாகக் குறிக்கவும் மக்கள்தொகை என்பது நாம் எப்போதும் இங்கே μ என பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அதேசமயம் மாதிரிக்கு நாம் பொதுவாக இதை எக்ஸ் பட்டியாகக் குறிக்கிறோம் N என்பது மக்கள்தொகை அளவு சிறிய n என்பது மாதிரி அளவு எனவே எப்போதும் மாதிரி வழிமுறைகள் எக்ஸ் பட்டியில் குறிப்பிடப்படுகின்றன அதே நேரத்தில் மக்கள் தொகை எப்போதும் மக்கள்தொகை சராசரியால் குறிக்கப்படுவது μ ஆல் குறிக்கப்படுகிறது இப்போது இந்த மாதிரி சராசரி ஒரு உண்மையான மக்கள்தொகையின் மதிப்பீடு என்னவென்றால் நான் சொன்னது போல் நான் 10 போல்ட் எடுத்து அவற்றை அளவிடுகிறேன் விட்டம் எக்ஸ் பட்டியாக இருக்கும் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது μ என்பது உண்மையான மக்கள் தொகை என்றால் நான் சொல்வதுதான் எனது தொழிற்சாலையில் உள்ள போல்ட் 20 மிமீ அளவு இப்போது இந்த எக்ஸ் பட்டை μ உடன் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது நான் சொல்லலாமா அந்த எக்ஸ் பட்டி μ இன் ஒரு நல்ல பிரதிநிதித்துவமாகும் அல்லது எக்ஸ் பட்டை μ இலிருந்து வெகு தொலைவில் உள்ளது புள்ளிவிவர பகுப்பாய்வு என்பது உண்மையில் என்னவென்றால் எக்ஸ் பட்டி to க்கு மிக அருகில் உள்ளதா நான் ஆம் என்று சொல்ல முடியும் எக்ஸ் பட்டி என்பது மக்கள்தொகையின் பிரதிநிதித்துவம் அல்லது எக்ஸ் பட்டி μ க்கு அருகில் இல்லை இது பிரதிநிதித்துவம் அல்ல இப்போது நீங்கள் நெருக்கமாக அல்லது மிக நெருக்கமாக இல்லை என்று கூறும்போது சில புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்துகிறோம் அவையே நம்பிக்கை வரம்புகள் 95 நம்பிக்கை 99 நம்பிக்கை போன்றவை ஆகவே நாம் செல்லும்போது இவை அனைத்தையும் பற்றி விரிவாகப் பேசுவோம் இப்போது மீடியன் என்றால் என்ன தரவு தொகுப்பின் நடுத்தர புள்ளி சராசரி எனவே எனக்கு ஒற்றைப்படை தரவுத் தொகுப்புகள் இருந்தால் சராசரி என்பது நடுத்தர புள்ளி அதே சமயம் என்னிடம் சமமான தரவு தொகுப்பு இருந்தால் கூட எனக்கு 20 எண்கள் உள்ளனபின்னர் சராசரியாக நடுவில் உள்ள இரண்டு தரவு புள்ளிகளுக்கு இடையில் இருக்கும் அதேசமயம் நான் 19 ஐப் பார்த்திருந்தால் இங்கு 9 மற்றும் 9 ஆகிய இரு பக்கங்களும் இருக்கலாம் நடுத்தர புள்ளி இருக்கும் மையத்தில் எனக்கு 20 இருந்தால் 10 மற்றும் 10 மிகவும் வெளிப்படையாக இருந்தால் சராசரி என்று அழைக்கப்படும் எனவே சராசரி என்பது ஒரு நடுத்தர புள்ளிஅதேசமயம் சராசரி என்பது சராசரி பின்னர் பயன்முறை முகடு என்று ஒன்று உள்ளது பயன்முறை என்பது தரவுத் தொகுப்புகளில் பெரும்பாலும் தோன்றும் மதிப்பு இது போன்ற தரவு இங்கே 23 என பல முறை தோன்றும் 23 இது ஒரு முறைதரவு தொகுப்பு இப்போது தரவு தொகுப்பு இப்படி இருந்தால் உங்களிடம் 3 மற்றும் 6 தோன்றும் இல்லையா எனவே உங்களிடம் 2 முறைகள் உள்ளன இது ஒரு இரு மாதிரி விநியோகம் என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் இது ஒரு மோனோ மாதிரி எனவே எங்களுக்கு 3 சொற்கள் உள்ளன சராசரி சராசரி மைய புள்ளி முகடு தரவின் தொகுப்பில் பெரும்பாலும் தோன்றும் மதிப்பு இவற்றை புள்ளிவிவரத்தில் கணக்கீடுகள் செய்வதற்கு பயன்படுத்துவோம் மிக்க நன்றி